வணக்கம் செக்கியூர் சிஸ்டம் இன்ஜினியரிங்க்கான பாடநெறியில் இந்த வீடியோ விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறோம் முந்தைய சொற்பொழிவுகள் நாம் கணிணியை பாதிக்கும் பல தீம்பொருள் நுட்பங்கள் மற்றும் இந்த தீம்பொருள் எவ்வாறு உண்மையில் தடுக்கப்படலாம் என்பதை பார்த்தோம் ஆனால் இந்த விவாதங்கள் அனைத்தும் தீம்பொருளுடன் தொடர்புடையவை கணிணி அமைப்பின் மென்பொருளை பாதிக்கிறது இன்றைய வீடியோ சொற்பொழிவில் வன்பொருளில் இருக்கும் தீம்பொருளைப் பற்றி பேசுவோம் அதனால் இவை வன்பொருள் ட்ரோஜன்கள் என்று பிரபலமாக அறியப்படுகின்றன இந்த குறிப்பிட்ட வீடியோ விரிவுரையில் இது விவாதத்தின் தலைப்பாக இருக்கும் நான் பேசப்போகும் நிறைய விஷயங்கள் வன்பொருள் பாதுகாப்பு வடிவமைப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் காப்பளிக்கும் ஒன்று போன்றவை இந்த புத்தகத்தில் உள்ளன மற்றும் இவை பேராசிரியர் டெப்தீப் முகோபாத்யாய் மற்றும் ரஜத் சுப்ரா சக்ரவர்த்தி ஆகிய இருவர்களால் எழுதப்பட்டது இவர்கள் இருவரும் ஐ டி கரக்பூரைச் சேர்ந்தவர்கள் மேலும் நான் டெக்சாஸ் ஏ எம்Texas AMநிறுவனத்தைச் சேர்ந்த டாக்டர் ஆதாம் வக்ஸ்மேன் மற்றும் ஜெயவிஜயன் ராஜேந்திரன் ஆகிய இருவரின் ஸ்லைடுகளைப் பயன்படுத்தினேன் அடிப்படையில் வன்பொருள் ட்ரோஜான்கள் என்ன அடிப்படையில் வன்பொருள் ட்ரோஜன்களில் ட்ரோஜான்கள் வன்பொருளில் சரியாக சொருகப்படுகின்றன ஒரு செயலி மற்றும் சிறியதாக வடிவமைப்பின் நேரத்தின் போது செயலியில் கூடுதலாக சொருகப்பட்ட வன்பொருள் தொகுதி உள்ளது இது ஒரு வன்பொருள் ட்ரோஜனாக செயல்படும் இந்த வன்பொருள் ட்ரோஜான்கள் கணிணியில் உள்ள வன்பொருளில் இருப்பதால் அவற்றை நுட்பங்களால் கண்டறிய முடியாது தற்போதுள்ள வைரஸ் தடுப்பு தீர்வுகள் அல்லது நாங்கள் விவாதித்த பல்வேறு நுட்பங்கள் போல் இருக்கும் கன்பைன்மென்ட் நுட்பங்கள் OKWS நம்பகமான இயலாக்க சூழல் இந்த விஷயங்கள் அனைத்தும் ட்ரோஜான் கண்டறிய இயங்காது மற்றும் வன்பொருளில் சரியான முறையில் சொருகப்பட்ட ட்ரோஜான்களைத் தடுக்க முடியாது இப்போது இந்த வன்பொருள் ட்ரோஜான்கள் பொதுவாக செயலற்ற வன்பொருள் கூறுகள் இவை உங்களிடம் இருக்கும் செயலியில் உள்ளன மற்றும் இவை சாதனத்தின் வன்பொருள் பகுதிகளை செயலிழக்க வைக்கின்றன எனவே வன்பொருள் ட்ரோஜன்கள் இப்போது மிகவும் பிரபலமாகிவிட்டன கடந்த தசாப்தத்தில் ஒரு குறிப்பிட்ட சாதனத்தில் வன்பொருள் ட்ரோஜான்கள் இருப்பதை கண்டறிவது மிகவும் கடினம் வன்பொருள் ட்ரோஜன் என்றால் என்ன வன்பொருள் ட்ரோஜான்களைப் போன்றது மென்பொருள் ட்ரோஜன் ஒரு வன்பொருள் ட்ரோஜன்இரண்டு கூறுகளைக் கொண்டுள்ளது ஒன்று தூண்டுதல் சுற்று மற்றும் மற்றொன்று ஒரு பேலோட் வன்பொருள் ட்ரோஜன் மற்றும் மென்பொருள் ட்ரோஜனுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால் வன்பொருள் ட்ரோஜன் சாதனத்தில் சொருகப்படுகிறது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இருக்கும் அனைத்து மென்பொருள் அடுக்குகளிலிருந்தும் முற்றிலும் சுயாதீனமாக இருக்கும் அது குறிப்பிட்ட செயலியில் இயங்குகிறது இந்த வன்பொருள் ட்ரோஜான்கள் பொதுவாக செயலற்றவை அவை ஒரு சில தொகுப்பு கேட்களைக் கொண்டிருக்கலாம் இது பொதுவாக இயங்காது மற்றும் சாதனத்தின் வெளியீட்டை உண்மையில் மாற்றாது எனவே அவற்றை கண்டறிவது மிகவும் கடினம் ஒரு பொதுவான வன்பொருள் ட்ரோஜன் ஒரு குறிப்பிட்ட தூண்டுதல் வரும் வரை காத்திருக்கும் அந்த தூண்டுதல் வந்தவுடன் ஒரு குறிப்பிட்ட பேலோட் செயல்படுத்தப்படும் தூண்டுதலின் அடிப்படையில் பேலோட் சாதனத்தின் வன்பொருள் செயல்பாட்டை மாற்றக்கூடும் இந்த விரிவுரைகளின் போது நாம் பார்ப்பது பல வடிவங்களாக இருக்கலாம் உதாரணமாக ஒரு தூண்டுதல் ஒரு பயனரால் வழங்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட உள்ளீடாக இருக்கலாம் அல்லது இது a இலிருந்து பெறப்பட்ட நெட்வொர்க் அல்லது குறிப்பிட்ட முகவரி இது முகவரி பஸ்ஸில் இருந்து பெறப்பட்டது இந்த முகவரி ஆனது 0xdeadbeef ஆக உள்ளது எனவே இந்த குறிப்பிட்ட தூண்டுதல் உள்ளீடுகள் என்ன செய்கின்றன என்றால் வன்பொருள் ட்ரோஜன் ஐ எழும்ப செய்து பின்னர் பேலோடை இயக்குகிறது எனவே பேலோட் மிகவும் மென்பொருள் ட்ரோஜன் போல தீங்கிழைக்கும் ஒன்றைச் செய்யும் எடுத்துக்காட்டாக நெட்வொர்க் இடைமுகம் அல்லது கவர் சேனல்கள் மூலம் சில ரகசிய தகவல்கள் வெளி உலகிற்கு கசியக்கூடும் இது ஒரு பக்கத்தை நினைவகத்தில் கர்னல் இடத்தில் உருவாக்கக்கூடும் இந்த பக்கத்தை பயனர் இடத்திலிருந்து அணுகும்படி மாற்றியமைக்க முடியும் எனவே ஒரு பயனர் செயல்முறை உண்மையில் கணினியில் உள்ள பாதுகாக்கப்பட்ட தரவைப் படிக்க முடியும் அல்லது வன்பொருள் ட்ரோஜன் நம்பகமான செயலாக்க சூழலை முடக்க முடியும் அல்லது முழு நம்பகமான செயலாக்க சூழலை சமரசம் செய்யலாம் ஒரு சாதாரண நம்பத்தகாத பயன்பாடு செயல்படுத்தப்படுவதை அவதானிக்க அல்லது மாற்ற முடியும் நம்பகமான சூழல் அல்லது மாற்றாக பேலோட் தீங்கிழைக்கும் வகையில் எதையும் செய்ய முடியும் எடுத்துக்காட்டாக இது முழு அமைப்பையும் தோல்வியடையச் செய்யலாம் எனவே ஒரு வன்பொருள் ட்ரோஜனின் எளிய உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் எனவே நாம் எடுக்கும் உதாரணம் ஒரு கிரிப்டோ சாதனம் எனவே இதை ஒரு இன்டகிரேடட் சர்கியூட் என்று நீங்கள் கருதலாம் இது ஒரு ஐ சி மற்றும் இந்த ஐ சி இல் ஒரு கிரிப்டோ தொகுதி உள்ளது இந்த ரகசிய கீ இந்த குறிப்பிட்ட ஐ க்குள் சேமிக்கப்படுகிறது இந்த சாதனம் கீயை உள்ளீடு ஆக எடுத்து பயன்படுத்துகிறது மற்றும் இந்த இரண்டையும் கிரிப்டோ தொகுதிக்குள் செலுத்தி என்க்ரிப்ட்ஷன் செய்து சைபர் டெக்ஸ்ட்டை உருவாக்குகிறது பின்னர் ஒரு டிகிரிப்ட்ஷன் உருவாக்குகிறது எனவே நாம் பார்ப்பது என்னவென்றால் கீயை ரகசியமாக வைத்து சாதனத்திற்குள் மறைத்து வைத்திருக்கும் வரை சைபர் உரையில் தொடர்புடைய உள்ளீட்டைப் பற்றிய எந்த தகவலும் இல்லை இந்த குறிப்பிட்ட சாதனத்தின் வடிவமைப்பு அல்லது தயாரிப்பின் போது டெவலப்பர் வன்பொருள் ட்ரோஜன் இடையில் இணைக்கலாம் எனவே நாம் ஒரு சிறிய உதாரணத்தை எடுப்போம் ஒரு குறிப்பிட்ட வன்பொருள் ட்ரோஜன் எவ்வாறு இடையில் இணைக்கப்படுகிறது மற்றும் அதன் செயல்பாடு என்னவாக இருக்கலாம் என்பதை காட்டுகிறது எனவே இது போன்ற ஒரு வன்பொருள் ட்ரோஜன் இணைக்கபடுவதை காணுகிறோம் இது ஒரு தூண்டுதலை எடுத்து கொண்டு ஒரு வரியை தேர்ந்தெடுத்து அதை ஒரு மல்டிபிளெக்சருக்கு கொடுப்பதின் மூலம் செயல்படுகிறது பின்னர் நம்மிடம் ஒரு MUX உள்ளது மல்டிபிளெக்சர் என்ன செய்கிறது என்றால் தூண்டுதல் மதிப்பு 0 ஆக இருக்கும் போது கிரிப்டோ தொகுதி மூலம் கணக்கிடப்படும் சைபர் டெக்ஸ்ட் மீது செலுத்துகிறது அல்லது மாற்றாக தூண்டுதல் 1 மதிப்பைக் கொண்டிருந்தால் கீயானது வெளியீட்டிற்கு அனுப்பப்படும் இவ்வாறு சாதனத்தில் ரகசியமாக சேமிக்கப்பட்ட அல்லது மறைக்கப்பட்ட ரகசிய தரவு இருப்பது வெளியீட்டில் தெரியும் எனவே இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் நாம் பார்ப்பது என்னவென்றால் இங்கே தூண்டுதலையும் பேலோடையும் வைத்திருக்கிறோம் மற்றும் இந்த பேலோட் உண்மையில் உணர்திறன் அல்லது ரகசிய தரவுகளை சாதனத்திற்கு வெளியில் வெளிப்படுத்துகிறது இப்போது ஒரு பொதுவான வன்பொருள் ட்ரோஜனின் இரண்டு பண்புகளைப் பார்க்கிறோம் முதல் விஷயம் வன்பொருள் ட்ரோஜன் மிகவும் சிறியது உங்களிடம் மிகப் பெரிய கிரிப்டோ தொகுதி இருக்கக்கூடும் என்பதைக் கவனியுங்கள் சாதனம் மிகவும் சிக்கலானதாக இருக்கலாம் ஆனால் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் வன்பொருள் ட்ரோஜன் காரணமாக கூடுதல் மாற்றங்கள் நிகழக்கூடும் அவைகள் மிகவும் சிறியவை இந்த குறிப்பிட்ட வழக்கில் தேவைப்படுவது ஒரு சில மல்டிபிளெக்சர்கள் மட்டுமே மற்றும் தூண்டுதல் சிக்னல் வன்பொருள் ட்ரோஜனை மிகச் சிறியதாக மாற்றுவதன் நோக்கம் அதை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் எடுத்துக்காட்டாக குறியீட்டைப் பார்க்கும்போது அல்லது சாதனத்தில் உள்ள டிரான்சிஸ்டர்கள் மற்றும் கேட்களின் எண்ணிக்கையின் அளவு பொறுத்தவரை மிகவும் கடினம் இந்த கூடுதல் வன்பொருள் காரணமாக வன்பொருள் ட்ரோஜன் கவனிக்க படாமல் போகலாம் வன்பொருள் ட்ரோஜனின் இரண்டாவது மற்றும் ஒரு முக்கியமான சொத்து வன்பொருள் ட்ரோஜன் பெரும்பாலும் பாசிவ் எடுத்துக்காட்டாக இங்கே ஒரு கூட்டு ட்ரோஜனைக் காட்டியுள்ளோம் இந்த கூட்டு ட்ரோஜன் தூண்டுவதற்கு ஒரு ஏமாற்று குறியீட்டைப் பயன்படுத்துகிறது எனவே இந்த குறிப்பிட்ட தூண்டுதலில் என்ன நடக்கிறது என்றால் உள்ளீடு தட்டப்பட்டு இந்த தூண்டுதல் சுற்றுக்குள் செல்கிறது இந்த குறிப்பிட்ட தூண்டுதல் துல்லியமாக தோன்றும் குறிப்பிட்ட உள்ளீடு ஒன்றுக்காக காத்திருக்கிறது இந்த உள்ளீடு தோன்றும்போது அது 1 வெளியீட்டை வழங்குகிறது எடுத்துக்காட்டாக உள்ளீட்டு வரி 128 பிட்கள் கொண்டது எனவே சாத்தியமான எண்ணிக்கை உள்ளீடுகள் 2 128 ஆகும் இப்போது தூண்டுதல் இந்த வழக்கில் ஒரு ஏமாற்று குறியீட்டிற்காக துல்லியமாக காத்திருக்கிறது என்பதால் 0xcCAFEBEEF உண்மையில் பேலோடை செயல்படுத்துகிறது இந்த பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் வன்பொருள் ட்ரோஜன் செயலற்றதாக இருக்கும் இந்த பசிஃபிக் உள்ளீடு சாதனத்தில் தோன்றும் போதுதான் தூண்டுதல் செயல்படுத்தப்பட்டு ரகசிய கீயை வெளியேற்றுவதற்கு பேலோட் பயன்படுத்தப்படும் இப்போது ஒரு வன்பொருள் ட்ரோஜனின் முழு வடிவமைப்பு முறையும் இந்த ஏமாற்று குறியீடு cafebeef ஆனது தாக்குபவருக்கு மட்டுமே தெரியும் ஆனால் வேறு எந்த நபருக்கும் தெரியாது இந்த குறிப்பிட்ட ஐ சி ஐ யார் வடிவமைக்கிறார்கள் அல்லது பயன்படுத்துகிறார்கள் என்பது பல்வேறு சோதனைகளின் போது அல்லது இயல்பான செயல்பாட்டின் போது சாதனம் ஒரு பயனரால் உண்மையில் உள்ளீட்டு cafebeef கண்டுபிடிக்கும் நிகழ்தகவு மிகவும் சிறியது உள்ளீடு 128 பிட்கள் என்று நாம் கருதும் இந்த விஷயத்தில் சாதனத்தின் சோதனையின் போது பயனர் அல்லது வடிவமைப்பாளர் உண்மையில் இதுபோன்ற தூண்டுதல் ஏமாற்று குறியீட்டை ½128 காண்கிறார் இது மிகவும் சிறிய நிகழ்தகவு மற்றும் வழக்கமான சோதனை அல்லது பயன்பாட்டின் போது தூண்டுதல் ஏமாற்று குறியீடுகள் தோன்றாது எனவே இது சாத்தியமில்லை இருப்பினும் ஏமாற்று குறியீடு என்ன என்பதை தாக்குபவர் அறிந்திருப்பதால் தேவைப்படும் போதெல்லாம் தாக்குபவர் உண்மையில் இந்த பசிஃபிக் ஏமாற்று குறியீட்டை சாதனத்தின் உள்ளீட்டிற்கு ஊட்டி பின்னர் வன்பொருள் ட்ரோஜனை செயல்படுத்தலாம் ஏனெனில் ஏமாற்று குறியீடு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வரியை 1 க்கு கட்டாயப்படுத்தும் சாதனத்தின் வெளியீட்டிற்கு ரகசிய கீ அனுப்பும் இதை நீங்கள் கவனித்திருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட உள்ளீடு தோன்றும் வரை தூண்டுதல் காத்திருக்கும் அத்தகைய தூண்டுதல்களை உண்மையில் வடிவமைக்க பல வழிகள் இருக்கலாம் தூண்டுதல்களை வடிவமைப்பதற்கான மிகவும் பிரபலமான மற்றொரு வழியை வைத்து நேர வெடிகுண்டுகள் அல்லது தொடர்ச்சியான ட்ரோஜன்கள் என அழைக்கப்படும் ஒன்றை கண்டறிவது இன்னும் கடினம் இங்கே நாம் வைத்திருப்பது ஒரு நிலை இயந்திரம் இந்த தொடர்ச்சியான ட்ரோஜனில் ஒரு குறிப்பிட்ட வரிசை உள்ளீடுகளுக்கு காத்திருக்கிறது இப்போது ca இந்த வரிசை இன் ஒரு உள்ளீடாகும் இது af ஐ தொடர்ந்து வருகிறது பின் சிறிது நேரம் கழித்து ee பின் சிறிது நேரம் கழித்து be அதன் பிறகு ef இறுதியாக ட்ரோஜனை செயலாக்கம் செய்கிறது மற்றும் ரகசிய கீயை வெளியீட்டில் காணும்படி கட்டாயப்படுத்துகிறது இந்த தூண்டுதலில் இது போன்ற ஒரு நிலை இயந்திரம் இருக்கும் பொதுவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வரி மதிப்பு 0 ஆகும் வெவ்வேறு மதிப்புகள் இந்த ட்ரோஜனை தூண்டுவதன் மூலம் நிலை இயந்திரம் பல்வேறு நிலைக்கு மாறுகிறது இதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வரி 1 என ஆகும் இது ட்ரோஜனை செயல் படுத்த செய்கிறது தொடர்ச்சியான ட்ரோஜனை ஏமாற்று குறியீடு கூட்டு தூண்டுதல் உடன் ஒப்பிடும்போது கண்டு பிடிப்பது மிகவும் கடினம் இதற்கு காரணம் இந்த தொடர்ச்சியான மதிப்புகள் அல்லது பல கடிகார சுழற்சிகளில் பரவுவது ஆகும் தொடர்ச்சியான தூண்டுதலின் நிகழ் தகுவு மிகவும் சிறியது இப்போது ஒரு வன்பொருள் ட்ரோஜனின் இந்த இரண்டு பண்புகள் இது மிகவும் சிறியதாகவும் பெரும்பாலும் செயலற்றதாகவும் இருப்பது வன்பொருள் ட்ரோஜான்களை கண்டறிவது என்பதை மிகவும் கடினமாக மாற்றுகிறது கடந்த தசாப்தத்தில் குறிப்பாக ஆராய்ச்சியின் மிகவும் பரபரப்பான தலைப்புகள் அல்லது பல சுவாரஸ்யமான ஆவணங்கள் மற்றும் நுட்பங்கள் வன்பொருள் ட்ரோஜன் கண்டறிய விவாதிக்கப்பட்டுள்ளன இந்த வீடியோ விரிவுரையில் மற்றும் ஒருவேளை அடுத்ததாக இதுபோன்ற இரண்டு நுட்பங்களைப் பற்றி விவாதிப்போம் ஒன்று ஃபேன்சி என்றும் மற்றொன்று ஒரு நுட்பமாகும் இதன் மூலம் நாம் ஒரு சுற்று வடிவமைக்கலாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட வன்பொருளை வடிவமைக்க முடியும் அதில் ட்ரோஜனைச் சொருகுவது மிகவும் கடினம் வன்பொருள் ட்ரோஜனைக் கண்டுபிடிப்பதை சிக்கலாக்கும் மற்றொரு அம்சம் ஒரு ட்ரோஜன் என்பது உண்மையில் வடிவமைப்பு சுழற்சியின் போது பல இடங்களில் வன்பொருளில் சொருகப்படலாம் எனவே நாம் இந்த குறிப்பிட்ட ஸ்லைடில் என்ன பார்க்கிறோம் என்றால் ஐசி வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்படும் ஒரு பொதுவான வழியாகும் எனவே பொதுவாக ஒரு நிறுவனம் உண்மையில் ஒரு புதிய ஐ யை வடிவமைத்து தயாரிக்க விரும்புகிறது என்றால் அந்த ஐ க்கான விவரக்குறிப்புகள் வைத்து தொடங்குகிறது எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு புதிய தகவல்தொடர்பு கண்ட்ரோலர் அல்லது புதிய கிரிப்டோகிராஃபிக் அக்சிலேரட்டர் மற்றும் பலவற்றை சொல்லலாம் எனவே பொதுவாக ஒரு நிறுவனம் உண்மையில் ஒரு புதிய ஹார்ட்வேர் ஐ யை வடிவமைத்து தயாரிக்க விரும்புகிறது என்றால் அந்த ஐ க்கான விவரக்குறிப்புகள் வைத்து தொடங்குகிறது இது ஒரு வடிவமைப்பு கட்டத்திற்கு செல்கிறது மற்றும் இந்த வடிவமைப்பு கட்டத்தில் இருக்கும் நிறைய கோடர்கள் இதை பயன்படுத்தப்படுகின்றன இந்த குறியீடுகளுக்கு மேலதிகமாக மூன்றாம் தரப்பு ஐபிகளும் வடிவமைப்பில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன நிறைய மாதிரிகள் மற்றும் நிலையான செல் நூலகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இவை அனைத்தும் பல EDA கருவிகளை பயன்படுத்தி ஒருங்கிணைக்கப்படுகின்றன இப்போது நாம் பாஃபிரிகேஷன் செயல் முறைக்கு செல்கிறோம் அதிலிருந்து பாஃபிரிகேஷன் தொகுதிக்கு செல்கிறோம் அங்கு மாஸ்கிங் பின்னர் ஒரு டைஸ் மற்றும் பேக்கேஜிங் பின்னர் ஒரு தொகுக்கப்பட்ட சோதனை மற்றும் இறுதியாக ஒரு பயன்படுத்தல் மற்றும் மானிட்டர் உள்ளது எனவே நாம் பார்ப்பது என்னவென்றால் ஒரு பொதுவான ஐசி மற்றும் உற்பத்தி இந்த படிகளில் பலவற்றைக் கொண்டுள்ளது இந்த குறிப்பிட்ட ஐ யை வடிவமைத்து உற்பத்தி செய்யும் நிறுவனம் மட்டும் அல்ல சம்பந்தப்பட்ட நிறைய மூன்றாம் தரப்பு கருவிகள் மற்றும் அலகுகள் உள்ளன எனவே பொதுவாக ஐபி கோர்கள் மூன்றாம் தரப்பினர் இடமிருந்து வாங்கப்படுகின்றன அதே போல் ஐ யை வடிவமைக்கும் கருவிகளும் மற்றும் இந்த நிலையான செல்கள் மூன்றாம் தரப்பினர் இடமிருந்து வாங்கப்படுகின்றன இதேபோல் பெரும்பாலான நிறுவனங்கள் உண்மையில் ஐ க்கள் மற்றும் உருவாக்க ஒரு ஆஃப்ஷோர் பாஃபிரிகேஷன் யூனிட் பயன்படுத்துகின்றன இப்போது வடிவமைப்பின் போது சம்பந்தப்பட்ட இந்த பல்வேறு வழிமுறைகளில் மற்றும் அமைப்புகளில் இருந்து ஒரு ஐ தயாரிப்பது மட்டுமே நம்பகமான ஒரே வழிமுறை இந்த வழிமுறையில் சிப் பாஃபிரிகேஷன் பின்னர் பயன்படுத்தல் மற்றும் கண்காணித்தல் செய்யப்படும் அதன் பின்னர் தொகுப்பு சோதனை விவரக்குறிப்புகள் எழுதப்படுகின்றன எனவே முழு செயல்முறையிலும் இந்த மூன்று வழிமுறைகளை தவிர வேற ஒரு வழிமுறையில் ட்ரோஜான்களை சொருகலாம் எடுத்துக்காட்டாக ஒரு புரோகிராமர் ஒரு எதிரியாக இருக்கும் போது வடிவமைப்பின் போது ட்ரோஜனை சொருகலாம் மூன்றாம் தரப்பினரிடமிருந்து கொண்டுவரப்படும் கட்டம் அல்லது ஐபி கோர்களும் சில ட்ரோஜான்களைக் கொண்டிருக்கலாம் அவை எளிதில் கண்டறிய முடியாதவை இதேபோல் நிலையான செல் நூலகங்கள் மற்றும் கருவிகள் போன்றவை ட்ரோஜன்கள் சாதனத்தில் சொருகப்பட வேண்டும் என கட்டாயப்படுத்தக்கூடும் வடிவமைப்பு கட்டத்திற்கு கூடுதலாக வடிவமைப்பு உண்மையில் உற்பத்தி செய்ய அனுப்பப்பட்டவுடன் ஆஃப்ஷோர் உற்பத்தி நிறுவனங்களுக்கு உற்பத்தி செய்ய அனுப்ப படுகின்றன அவை ட்ரோஜான்களை சாதனத்தில் இணைக்கின்றன இவ்வாறு வன்பொருள் ட்ரோஜான்கள் உண்மையில் ஐ யின் வளர்ச்சி மற்றும் உற்பத்தி போன்ற பல்வேறு நிலைகளில் இணைகப்படலாம் இவற்றில் ட்ரோஜான்கள் கண்டறிவது மிகவும் கடினம் அல்லது அந்த விஷயத்தில் உண்மையில் ட்ரோஜான்கள் இல்லாத ஐ க்களை வடிவமைப்பது மிகவும் விலை உயர்ந்தது இல்லை எனவே அடுத்த வீடியோ சொற்பொழிவில் FANCI எனப்படும் ஒரு கருவியின் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் மேலும் ஒரு வடிவமைப்பிற்குள் வன்பொருள் ட்ரோஜான்கள் சொருகப்படகூடிய இருப்பிடங்களை FANCI எவ்வாறு கண்டறிய முடியும் என்பதைக் காண்பிப்போம்